காலை வணக்கம் நண்பர்களே நாம் நம்முடைய எலவேட்டர் வடிவமைப்புக்கான விரிவுரையை தொடர்கிறோம் ஒரு கட்டத்தில் நாம் என்ன உணர்ந்தோம் என்றால் தோராயமாக எலவேட்டர் போன்ற ஒரு கிடைமட்ட டெயிலை நான் பெற்றேன் என்றால் நான் கார்டின் 40 முதல் 50 சதவீதத்தை எலவேட்டர் கார்டாக எடுத்துக்கொள்வேன் இது தொடங்குவதற்கு ஒரு மோசமான அனுமானம் அல்ல ஆனால் நமக்கு எலவேட்டர் ஏன் தேவை என்பதை மறந்து விடக்கூடாது எனவே எலவேட்டர் கட்டுப்பாட்டில் ஒரு பகுதி இது ஒரு லாங்கிடுடினல் கட்டுப்பாடு இதன் அர்த்தம் நீங்கள் இயந்திரத்தை வெவ்வேறு CL இல் பறக்க வைக்க வேண்டும் என்பதால் மேலும் புள்ளியியல் ரீதியான நிலையான விமானத்தை வடிவமைக்க வேண்டும் என்பதால் நீங்கள் திரும்பி செல்கிறீர்கள் எனவே இதுபோல Cm வெர்சஸ் 𝛼 இல் இந்த 𝛼trim ஆனது நமக்கு தெரிந்த வரை நான் போதுமான அளவு இயக்கவியல் அழுத்தத்தை கொடுத்தாலோ அல்லது சரியான உயரத்தில் பறந்தாலோ அல்லது வேகமானது காற்றின் வேகத்திற்கு பொருத்தமாக இருப்பினும் எடையை சமநிலை செய்யும் லிஃப்டை நான் உருவாக்க முடிந்திருக்க வேண்டும் இது க்ரூய்ஸ் ஃபிளைட் என்னுடைய குறிக்கோளாக உள்ளபோது திட்டமிட்ட சரியான இயக்கம் லிஃப்ட் க்கு வேண்டுமெனில் லிஃப்ட் ஆனது நமக்கு தேவையான முடுக்கத்தை உருவாக்கக் கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் L nW n ஆனது லோடு காரணி ஆனால் கேள்வி என்னவென்றால் நான் இந்த α இல் அல்லது தொடர்புள்ள CL உடன் பறந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் பிளைட்டை பராமரிக்க வேண்டும் இதன் காரணமாக ஸ்டாட்டிக்காக நிலையாக உள்ள விமானம் இதற்கு எதிர்மறையாக மாறும் இது எதிர்மறை பிட்சிங் மொமன்டை உருவாக்கும் எனவே நீங்கள் ஆல்பாவை அதிகரிக்க வேண்டுமெனில் இது தானாகவே எதிர்மறை பிட்சிங் மொமன்டை உருவாக்கும் ஆனால் நீங்கள் உண்மையாகவே இங்கே பறக்க வேண்டுமென்றால் பிளேனை இங்கே ட்ரிம் செய்க எனவே எப்படி இருப்பினும் இங்கு இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த மொமன்டை தவிர்க்க வேண்டும் அதை நான் எவ்வாறு செய்வது இதை நான் எலவேட்டரை பயன்படுத்தி செய்யலாம் நான் எனவே எலவேட்டரை மேலே விலகல் அடையச் செய்வேன் ஏனெனில் அதன் பிறகு இவைகள் கீழ்நோக்கி தள்ளப்படும் மேலும் CG இங்கே ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கும் எனவே இது ஒரு நோஸ் அப் மொமன்டை உருவாக்கும் எனவே அது வழக்கமாக ஸ்டாட்டிக்காக நிலையாக உள்ள விமானத்தால் உருவாக்கப்படும் எதிர்மறை மொமன்ட்க்கு சமமாக இருக்கும் இந்த அளவு நாம் புரிந்து கொண்டோம் மேலும் நாம் பின்வருவனவற்றை நினைவு கூர்ந்தோம் δe δe0 dedCLtrimCLtrim மேலும் dedCLtrim Cm CLCmδe என்பது நமக்கு தெரியும் மேலும் இங்கே Cme ஆனது எலவேட்டர் கண்ட்ரோல் பவர் அதாவது இந்த எலவேட்டரின் ஒரு அலகு விலகலுக்கு எவ்வளவு மொமண்டை உருவாக்குகிறோம் என்பதாகும் இதுவே Cme க்கு உருவாக்கப்படும் அதாவது dCmde க்கானது ஒரு அலகு எலவேட்டர் விலகலுக்கு எவ்வளவு பிட்சிங் மொமென்ட் உருவாக்கப்படும் என்பதாகும் இந்த தொடர்பு மிக முக்கியம் ஏனெனில் இது இந்த CLtrim இல் நான் பறக்க வேண்டும் என்பதை கூறும் அதாவது இந்த CLtrim இல் நான் பறக்க வேண்டும் எனில் இந்த நெகட்டிவ் மொமண்டை தவிர்க்க எவ்வளவு எலவேட்டர் விலகல் தேவைப்படும் என்பது இந்த தொடர்பின் மூலம் கொடுக்கப்படும் இங்கு நான் Cm0 என்ன என்றும் Cme என்ன என்றும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பின்பு dCmdCL CmecLtrim மேலும் dCmdCL −SM என்பது உங்களுக்கு தெரியும் எனவே ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் விமானத்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டிக் மார்ஜினுக்கு அது 10 அல்லது 15 சதவீதமா என்பதை முன்பே முடிவு செய்திருக்க வேண்டும் நான் முன்பே சொன்னது போல இது உங்களுடைய விருப்பம் நான் 15 சதவீதத்தில் தொடங்கினேன் மேலும் மர்ஃபி விதிகள் படி அங்கே CG வரம்புகள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் மேலும் நான் 10 சதவீதத்தை நெருங்குவேன் இப்பொழுது கேள்வி என்னவெனில் Cmδe என்ன எவ்வாறு இந்த Cmδe எலவேட்டர் அளவுகளுடன் இணைந்து இருக்கும் இதுவே முக்கியம் நாம் 40 முதல் 50 சதவீதத்தை தொடக்க கருத்தியல் கட்டத்திற்காக எடுத்து இருப்பினும் இதை புரிந்துகொள்ள முந்தைய பாடங்களில் ஸ்டபிலிட்டி வகுப்புகளில் நாம் செய்த கணக்குகளில் ஒன்றை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும் எனவே அதற்கு முன்பாக நாம் இதுவரை உரையாடியற்றை சுருக்கமாக காண்போம் ஆனால் என்னுடைய விமானத்தை வெவ்வேறு CL க்கு ட்ரிம் செய்ய இயலும் மற்றும் வெவ்வேறு δe தேவைகள் இங்கே இருக்கும் நீங்கள் எங்கே ட்ரிம் செய்ய வேண்டும் என்றாலும் கேள்வி ஆனது என்னுடைய எலவேட்டர் ஆனது உருவாக்குவதற்கு போதுமான திறனைக் கொண்டுள்ளதா அல்லது விமானத்தை ட்ரிம் செய்ய வேண்டுமா என்பதாக இருக்கும் இதுவே கேள்வி நாம் இது ஒரு சிறந்த அர்த்தத்தை கொடுக்கிறதா இல்லையா என்பதை காண ஒரு எடுத்துக்காட்டை மேற்கொள்ளலாம் எலவேட்டர் இன் அதிகபட்ச விலகல் ஆனது குறைந்த வேகம் கொண்டது எனில் தரையிறங்கும் போதோ அல்லது டேக் ஆஃப் இன் போதோ தேவைப்படும் என்பதை புரிந்து கொள்க டேக் ஆஃப் இன் போது இது கிட்டத்தட்ட 10 சதவீதத்தை விட Vstall அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் விமானத்தை ட்ரிம் செய்ய வேண்டுமெனில் இந்த δe max லேண்டிங் நிபந்தனைகளுக்கு அருகில் இருக்க வேண்டும் மேலும் தரை இறங்கும்போது கிரவுண்ட் விளைவுகளால் நான் அதிக δe இருக்குமாறு வைக்க வேண்டும் பின்வருமாறு உள்ள விமானத்தை நான் வைத்திருக்கிறேன் எனக் கொள்வோம் CmCG 0 20 0 035 α நம்மிடம் விங் ஃப்யூசலேஜ் காம்பினேஷன் உள்ள விமானம் உள்ளதாக வைத்துக் கொள்வோம் மேலும் இதன் Cmcg ஐ இவ்வாறாக பெறுகிறோம் அதாவது நான் Cm வெர்சஸ் CG ஐ வரைபடத்தில் குறித்தால் இது போன்று காட்சியளிக்கும் மேலும் இதன் மதிப்பு மைனஸ் 0 பின்பு லேண்டிங் இன் போது நீங்கள் விமானத்தை ஆல்பாவின் மதிப்பு 10 டிகிரிக்கு சமமாக உள்ளவாறு ட்ரிம் செய்ய வேண்டும் இது Cm என வைத்துக்கொள்வோம் இதன் மதிப்பு ஒரு டிகிரிக்கு மைனஸ் 0 நீங்கள் Cm ஐ ஒரு டிகிரியிலிருந்து ஒரு ரேடியனுக்கு மாற்ற வேண்டுமெனில் நீங்கள் 57 3 ஆல் பெருக்கினால் போதுமானது இதனால் நீங்கள் ஒரு ரேடியனுக்கு ஆன மதிப்பை பெறுவீர்கள் பின்பு சிக்கல் என்ன பிரச்சனையானது இங்கே விமானமானது Cm வெர்சஸ் α இவ்வாறாக உள்ளது ஆனால் நான் α ஆனது 10 டிகிரிக்கு சமமாக உள்ளவாறு விமானத்தை பறக்க செய்து ட்ரிம் செய்ய வேண்டும் இதன் அர்த்தம் என்ன நான் α ஆனது 10 டிகிரி க்கு சமமாக உள்ளவாறு பறக்க வேண்டும் எனில் இந்த விமானமானது 10 டிகிரியில் தானாகவே ஓர் எதிர்மறை மொமண்ட்டை உருவாக்கும் Cm0 ஆனது இந்த புள்ளி வரை உயர்ந்து இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அந்த எதிர்மறை மொமன்டை நான் எதிர்கொள்ள வேண்டும் இதனால் தான் இதை என்னால் இந்த இடத்தில் ட்ரிம் செய்ய இயலும் Cm0 ஆனது எதிர்மறை இதனால்தான் விமானத்தை என்னால் நேர்மறை ஆங்கில் ஆஃப் அட்டாக்கில் ட்ரிம் செய்ய இயலவில்லை இந்த விமானத்தை நேர்மறை ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கில் ட்ரிம் செய்ய நான் எலவேட்டர் ஐ பயன்படுத்த வேண்டும் நான் இந்த புள்ளியை இங்கிருந்து அங்கே மாற்றம் செய்ய வேண்டும் இருப்பினும் உங்கள் அமைப்பு இவ்வாறு இருந்தால் இது ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல நாம் எப்பொழுதும் Cm0 ஆனது நேர்மறையாக உள்ளதை பார்த்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு இது உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது என்பதற்கான ஒரு நல்ல அகன்ற புரிதலை கொடுக்கும் இங்கே கேள்வி என்னவென்றால் இந்த விமானத்தை நான் ட்ரிம் செய்வதற்கு என்னுடைய எலவேட்டர் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதே α ஆனது 10 டிகிரி ஆக உள்ள போது எந்த அளவு மொமன்ட் உருவாக்கப்படும் என்பதை காணலாம் இதை நாம் குறைக்க மட்டுமே வேண்டும் α ஆனது 10 டிகிரியாக உள்ளபோது இந்த அளவு எதிர்மறை மொமண்ட் ஆனது உருவாக்கப்படும் இதை நாம் முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் எனவே இங்கே மொமண்ட் ஆனது 0 எனவே இது ட்ரிம் புள்ளியாக ஆகும்

55 மைனஸ் 0 20 மைனஸ் 0 35 பெருக்கல் 10 ஏனெனில் இந்த Cm ஆல்ஃபா ஆனது ஒரு டிகிரிக்கு ஆனது இதை நான் செய்தால் இதனுடைய மதிப்பு 0 எனவே அந்த அளவு மொமன்டை நான் தவிர்க்க வேண்டும் மேலும் இதுவே எலவேட்டர் அளவு என்ன என்பதை முடிவு செய்யும் இப்பொழுது மைனஸ் 0 55 மதிப்புக் கொண்ட இந்த ∆Cm ஆனது தவிர்க்கப்பட வேண்டும் எனவே நான் பின்வருமாறு எழுதுகிறேன் ∆Cm Cme δe நான் எலவேட்டரை பயன்படுத்தி இந்த ∆Cm ஐ தவிர்க்க வேண்டும் எலவேட்டர் மேலே இருக்க வேண்டும் என்பது உறுதி இப்பொழுது கேள்வி என்னவெனில் எண்கள் கருத்தில் கொள்ளப்படுவதால் δe என்ன Cme என்ன என்பதை நான் எவ்வாறு காட்சிப்படுத்தி அறிவது நாம் இந்த ∆Cm இன் மதிப்பு 0 55 எனவும் இதை நாம் தவிர்க்க வேண்டும் எனவும் உணர்ந்துள்ளோம் எனவே நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் எந்த அளவு எலவேட்டர் மற்றும் எந்த அளவு Cme மதிப்பை விமானமானது ஒரு உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் Cme என்னவென்று பார்க்கலாம் Cme −VH ηCLt𝜏 VH ஐ நாம் ஏற்கனவே என்னவென கருதிவிட்டோம் மற்றும் η ஐ 1 என எடுத்துக்கொள்ளலாம் மேலும் நான் சமச்சீர் டெய்லை தேர்ந்தெடுத்தால் எனக்கு டெய்லின் Cl 2d தெரியும் எனவே இங்கிருந்து நான் பின்வருமாறு மாற்றுகிறேன் Cl 3d Cl2d 1 Cl 2dARe e இன் மதிப்பை நாம் 0 8 ஆக எடுத்துக்கொள்ளலாம் உங்களிடம் Cl 3dக்கு ஒரு மதிப்பு உள்ளது இதன் மதிப்பு இங்கே டெயிலுக்காக மட்டும் இருக்கும் எனக்கு 𝜏 இன் மதிப்பு என்ன என தெரியாது இருப்பினும் கிடைமட்ட ஸ்டெபிலைசர் பரப்பின் 50 சதவீதத்தை எலவேட்டராக நான் கருதியதால் என்னால் எளிமையாக இவ்வாறு செய்ய முடிகிறது என்னிடம் ஒரு சார்ட் உள்ளது அது மிகவும் பிரபலமான சார்ட் SeSt இது இவ்வாறாக செல்லும் மேலும் இதன் மதிப்பு தோராயமாக 0 8 மேலும் இது 0 7 என்ற விகிதத்தை கொண்டிருக்கும் மேலும் வழக்கமாக 0 5 இல் நீங்கள் இந்த மதிப்பை கண்டறிவீர்கள் இது 0 5 எனில் இதன் மதிப்பு சுமார் 0 6 ஆக வரும் 𝜏 இன் மதிப்பு என்ன என்பதை கண்டறிய இது ஒரு வழி ஏனெனில் நீங்கள் 50 சதவீத அல்லது 40 சதவீத கார்டு எலவேட்டரை எடுத்துள்ளீர்கள் எனவே நீங்கள் எளிமையாக கண்டறியலாம் பிறகு 𝜏 இன் மதிப்பை கண்டறியலாம் ஆனால் நாம் இங்கே என்ன செய்யப்போகிறோம் என்பது சிறிது மாறுபட்டது ஆனது 10 டிகிரி ஆக உள்ளபோது இந்த விமானத்தை நான் ட்ரிம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் இப்பொழுது நான் கிரவுண்ட் விளைவுகளை தவிர்க்கிறேன் இது விளக்கம் கொடுப்பதற்காக மட்டுமே செய்யப்படுகிறது நான் கிரவுண்ட் விளைவுகளை தவிர்க்கிறேன் என வைத்துக்கொள்வோம் இதன் அர்த்தம் ஒன்று நான் எலவேட்டரானது மைனஸ் 25 மற்றும் பிளஸ் 25 என சொல்லப்படும் போது அதிக எலவேட்டர் க்கு கவனம் செலுத்துகிறேன் எனவே எலவேட்டர் மைனஸ் 35 வரை செயல்திறன் கொண்டதாக இருக்கும் என்பதை நான் ஏற்கனவே உறுதிபடுத்தி உள்ளேன் இது சற்று அதிக பக்கத்திற்கு மாறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் கேள்வி என்னவென்றால் அந்த மார்ஜின் அளவை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமா என்பதே எனவே இந்த எடுத்துக்காட்டில் நான் கிரவுண்ட் விளைவுகளை தவிர்க்கிறேன் நீங்கள் 7 8 டிகிரி மார்ஜின் அளவை வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் அர்த்தம் செயல் திறன் அதிகமாக உங்கள் எலவேட்டர் பிளஸ் 25 மைனஸ் 25 என்ற அளவுகளுக்குள் இருப்பின் நாம் 17 டிகிரிக்கு அதிகமாக இயக்கக் கூடாது ஆனால் விலகல்கள் இருக்கும் தோராயமாக நாம் இந்த கிரவுண்ட் விளைவுகளை தவிர்க்கிறோம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் Cmδe க்கான சமன்பாடு Cmδe ΔCmΔ𝛿e 0 5525 0 022degree எனவே ஒரு ரேடியனுக்கான அளவில் இந்த எண்ணை நாம் எளிமையாக 57 3 ஆல் தோராயமாக பெருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது மைனஸ் 1 என்ற அளவுக்கு வரும் தோராயமாக அந்த அளவுகளை சுற்றி1 1 இதுவே Cmδe இன் வழக்கமான மதிப்பு எனவே எனக்கு Cmδe தெரிந்து இருந்தால் என்னால் எளிமையாக பின்வருவனவற்றை கண்டறிய முடியும் 𝜏 Cmδe vH𝜂CLt இங்கிருந்து நான் VH ஐ கருத்தியல் வடிவமாக மாற்றி விட்டோம் என வைத்துக் கொண்டால் நாம் சுமார் 0 66 அளவை எடுப்போம் மேலும் 0 5 0 6 0 7 போன்ற எண்கள் இருக்கலாம் 6 ஐ எடுத்துக்கொண்டோம் என வைத்துக்கொள்வோம் இந்த ஜென்டில்மேன் இன் மதிப்பு ஒன்று மேலும் இதன் மதிப்பு சுமார் ஒரு ரேடியனுக்கு 3 6 என வைத்துக்கொள்வோம் மேலும் Cmδe இன் மதிப்பையும் நாம் ஒரு ரேடியனுக்கான அளவாக எடுத்துக் கொள்வோம் இதை நீங்கள் முயற்சி செய்தால் 𝜏 ஆனது தோராயமாக சுமார் 0 5 ஆக கிடைக்கும் நீங்கள் இப்பொழுது 𝜏 0 5 என்று சொன்னால் உங்களுக்கு வகுப்பில் கொடுக்கப்பட்ட இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தால் 𝜏 இன் மதிப்பு 0 5 எனில் SeSt சுமார் 0 4 அதாவது 40 சதவீதம் இவ்வாறுதான் வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்படுகின்றன கார்டானது கிடைமட்ட டெயிலின் 40 சதவீதம் அல்லது 50 எனக் கொள்க ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக நான் 40 முதல் 50 சதவீதம் கார்டை எடுத்துக்கொண்டு கார்டை எலவேட்டராக ஸ்டெபிலைஸ் செய்தால் நான் 𝜏 இன் மதிப்பு சுமார் 0 5 என்ற அளவில் பெறுவேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இது ஒரு சிறந்த எண் எனவே இப்பொழுது நாம் 𝜏 ஐ பெற்றுவிட்டோம் நான் 𝜏 ஐ 0 5 என பெற்றவுடன் என்ன செய்ய வேண்டும் நான் குறுக்கு சோதனை செய்தேன் மீண்டும் இங்கே வந்து கார்டை பார்க்கும்போது அது 0 8 என்ற அளவை கொடுக்கும் மேலும் இது SeSt 5 க்கு இது எவ்வளவு மதிப்பை கொண்டிருக்கும் என்பதை நான் சோதனை செய்ய முயற்சிக்கிறேன் 𝜏 ஆனது இங்கே ஏதோ ஒரு இடத்தில் 0 5 ஆகும் எனவே இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் இது மீண்டும் கீழே 0 4 என்ற அளவுக்கு வரும் ஆனால் SeSt ஆனது தோராயமாக 0 4 ஆகவே இருக்கும் எனவே மீண்டும் 40 என்ற புரிதலுக்கு இது வருகிறது இதை நான் ட்ரிம் செய்ய வேண்டுமெனில் நீங்கள் இங்கே எளிமையாக எழுதலாம் எனக்கு எலவேட்டர் பரப்பானது கிடைமட்ட டெயிலின் பரப்பில் 0 4 மடங்கு தேவை மேலும் உங்களிடம் ஏற்கனவே VH உள்ளது மேலும் உங்களுக்கு கிடைமட்ட டெயில் பரப்பு என்ன என்பதைப் பற்றிய தோராயமான ஒரு யோசனை உள்ளது எனவே நீங்கள் எலவேட்டர் பரப்பை எளிமையாக கண்டறியலாம் இது உங்களுக்கு செவ்வகமாக இருப்பின் மொத்த பரப்பில் 40 மட்டுமே என்பதைக் கூறும் 40 சதவீத கார்டு எலவேட்டர் ஐ மட்டும் எடுத்துக் கொள்க அதுவே உங்கள் தொடக்க மதிப்பீடுகளுக்கு போதுமானது இது புரிந்ததா நான் இரண்டு விஷயங்களை ஒன்றாக்க முயற்சி செய்தேன் அதில் ஒன்று நாம் முதன்மை வரலாற்று தரவை எடுத்துள்ளோம் எனவே VH இன் மதிப்பு சுமார் 0 5 முதல் 0 8 அல்லது 0 7 பின்னர் எலவேட்டர் கார்டு சுமார் கிடைமட்ட டெயில் கார்டில் 40 முதல் 50 சதவீதம் மேலும் நாம் ஒரு எடுத்துக்காட்டை விளக்கியுள்ளோம் மேலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வழக்கமாக எண்களும் இந்த டொமைனுக்குள் வரும் எனவே எந்த ஒரு வரலாற்றுத் தரவு இங்கு இருந்தாலும் எப்பொழுது அவை பயன்படுத்தப்பட்டாலும் எப்பொழுது வரலாற்று தரவாக மாற்றப்பட்டாலும் இந்த இயற்பியல் அங்கே எப்பொழுதும் இருக்கும் சரி எனவே ஒரு கருத்தியல் நிலையில் நீங்கள் இந்த தரவையோ அல்லது தரவு ஷூட்டையோ பயன்படுத்தினால் நீங்கள் தீர்வு புள்ளிக்கு அருகே இருப்பீர்கள் எவ்வாறு இருப்பினும் இதை நீங்கள் செய்து முடித்த பிறகு பகுப்பாய்வு செய்து வடிவமைப்பை திருத்தம் செய்ய வேண்டும் ஒரு நல்ல வடிவமைப்பு ஆனது அதற்கு ஒரு நல்ல தொடக்கம் இல்லாத வரை அது சிறந்ததாக ஆக முடியாது எனவே தொடக்கம் மிக முக்கியம் மேலும் அதுவே இந்த பாடத்தின் நோக்கம்